வணக்கம் இன்றைய விரிவுரையில் maximally decimated filter bank பற்றி பார்க்கப் போகின்றோம் இதில் உள்ள maximally decimated filter bank இல் M2 என்பதனை பார்க்கப் போகின்றோம் இந்த விரிவுரையை புரிந்து கொள்ள நாம் filter bank எவ்வாறு இயங்குகின்றது என்றும் filter bank இல் உள்ள கணக்கீட்டு பகுதிகள் குறித்தும் தெரிந்து கொள்ளவேண்டியது அவசியம் முன்னதாக நேற்றைய விரிவுரையில் சில கேள்விகள் நம்மிடையே எழுந்துள்ளன எனவே எழுப்பப்பட்ட சந்தேகங்களை முதலில் தெளிவுபடுத்தி விட்டு இன்றைய விரிவுரைகளை பார்க்கலாம் ஏனெனில் குறிப்பிடப்பட்ட சந்தேகங்கள் ஏனைய மாணவமணிகளுக்கும் இருக்கலாம் Electrical domain இல் பார்க்கும் பொழுது பொதுவாக DFT மற்றும் IDFT கணக்கீட்டு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதாக பார்க்கப்படுகின்றது Signal processing இல் பார்க்கும் பொழுது DFT அல்லது IDFT ஓர் filter bank ஆக பார்க்கப்படுகின்றது அடிப்படையில் இவை ஓர் bank of filter ஆக பார்க்கப்படுகின்றது இவை சிக்னலை centre frequency இன் அடிப்படையில் நகர்த்துகிறது மேலும் DFT கொண்டு spectral analysis செய்யும் பொழுது 2 விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதனால் தவறான விளக்கங்கள் கிடைக்கலாம் மேலும் இதில் pass band உடன் ripples இருப்பதனால் தவறான முடிவுகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது இவற்றை சரி செய்ய windowing என்ற நுட்பத்தை பயன்படுத்தலாம் Windowing இல்லாமல் DFT செய்வது என்பது ஓர் தவறான யோசனை DFT செய்யும்பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் length of DFT DFT இன் நீளமே அதன் spectral resolution ஐ முடிவு செய்கின்றது அதிக நீளம் உடைய DFT அதிகமான resolution ஐ தருகின்றது Filter bank ஐ வடிவமைக்கும் பொழுது குறைவான spectral leakage மற்றும் அதிகமான spectral resolution முதலியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் DFT இன் அளவை அதிகரிக்கும் பொழுது filter bank இன் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதனால் மிக குறுகிய filter நமக்கு கிடைக்கும் குறுகிய filter இன் மூலம் spectral resolution அதிகமாக கிடைக்கும் மேலும் இதில் ஒரு முக்கியமான தகவல் உள்ளது அதாவது அடிப்படையில் DFT ஓர் தரவு தொகுதியை எடுத்துக் கொள்கிறது எனவே இதன் செயல்பாடுகளை ஓர் rectangular window உடன் ஒப்பீட்டு கொள்ளலாம் இங்கு உள்ளிடின் தரவு வரையறுக்கப்பட்டதாகவும் வரையறுக்கப்படாதாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் DFT செய்யும் பொழுது தரவுகளை குறிப்பிட்ட நீளத்திற்கு பிரித்து அதனை பயன்படுத்துகின்றோம் DFT என்பது ஓர் ஆர்தொகோனல் உருமாற்றம் என்பதில் சந்தேகம் இல்லை எனினும் filter bank அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதில் windowing செய்யப்பட்டிருக்கும் Windowing மாறும் பொழுது spectral leakage குறையும் Spectral resolution அதிகமாக கிடைப்பதற்கு நீளமான DFT அல்லது நீளமான window என்பனவற்றுள் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் இங்கு N என்பதனை நீளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இங்கு உள்ள filter இன் வெளிப்பாடு rectangular அல்லது impluse வடிவத்தில் இருக்கும் மேலும் இதன் நீளம் N ஆகும் இங்கு filter மற்றும் DFT என் நீளமும் சமமாக இருப்பதாக எடுத்துக்கொண்டு இதனை N என அழைக்கலாம் சில நேரங்களில் தன்னிச்சையாக Filter bank இன் நீளம் N ஐ விட அதிகமாக இருக்கும் இதனால் spectral leakage குறைவாகவும் resolution அதிகமாகவும் இருக்கும் DFT filter bank இன் வெளியீடு மாற்றப்பட்டதாய் இருக்கும் DFT filter bank என்பது ஓர் uniform filter bank ஆக இருக்க வேண்டும் DFT filter bank இன் வெளியீடு மாற்றப்பட்டதாய் இருக்க வேண்டும் DFT filter bank இல் சில கூடுதல் நன்மைகள் உள்ளன அது என்னவென்றால் DFT filter bank ஐ polyphase components ஆக பிரிக்கலாம் இது ஓர் திறமையான செயல்படுத்துதல் ஆகும் H0 என்பதின் Polyphase components E0 இல் இருந்து EM −1 வரை என கூறலாம் இவற்றை ஒரு மாறிலியாக பார்த்தால் E0 α0 | | EM −1 α M−1 என எழுதலாம் இதில் α0α1α M−1 மாறிலி என எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறாக எடுத்துக் கொண்டால் இதனை rectangular window ஆக கருதலாம் பொதுவாகப் பார்த்தால் இது ஒரு filter bank N என வரையறுக்கப்பட்ட நீளத்தை கொண்ட Filter bank ஆக பார்த்தால் இது ஓர் windowed DFT அல்லது windowed filter bank ஆக கருதலாம் மேற்குறிப்பிட்ட குணங்கள் அனைத்தையும் 1 என எடுத்துக் கொண்டால் இது ஓர் normal DFT இதுவே நாம் முன்னர் பார்த்ததின் சுருக்கம் தேவையான அளவிற்கு இதனை பார்த்துவிட்டோம் என நான் கருதுகின்றேன் இதில் உள்ள மற்றொரு தலைப்பு IFIR filter வடிவமைப்பு இதில் பொதுவாக H GI என கூறலாம் இது up sampling மற்றும் down sampling என இரண்டிற்கும் உதவக்கூடியது இவை இரண்டிற்குமே filter தேவை மேலும் IFIR பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது இது sharp filter போன்றது அதாவது இதன் வெளியீடுகள் கூர்மையான filter இன் வெளியீட்டை ஒத்ததாக இருக்கும் இங்கு வெளியீடு கூர்மையானதாக மட்டும் இல்லாமல் பல்வேறு பிம்பங்களை கொண்டதாகவும் இருக்கின்றது தேவையற்ற பிம்பங்களை அகற்ற filter பயன்படுகிறது கூர்மையான transition உள்ள filter தேவை எனில் IFIR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் மேலும் இது sampling rate மாற்றங்களும் எளிது இவ்வாறாக sampling rate மாற்றங்கள் தேவை என்றால் IFIR ஐ பயன்படுத்த வேண்டும் Sampling rate மாற்றங்கள் தேவை இல்லை என்றாலும் பயன்படுத்தலாம் கூர்மையான transition உள்ள filter தேவை எனில் இதனை மனதில் கொள்ள வேண்டும் நாம் நேற்றைய விரிவுரையில் transmutiplexer பற்றி பார்த்தோம் அதில் 3 சிக்னல்களை எடுத்துக்கொண்டு அதனை upsample 3 மடங்கு செய்து அதனை filter செய்தோம் இதன் மூலம் நமக்கு ஓர் FDM சிக்னல் கிடைத்தது நேற்றைய விரிவுரையில் வரையப்பட்ட வரைபடத்தில் சில தவறுகள் இருந்ததை மாணவர்கள் சிலர் சுட்டிக்காட்டினார் எனவே அந்தத் தவறுகளைத் திருத்தி இங்கு மீண்டும் வரைகின்றேன் இதுவே 0 2 π இல் உள்ள spectrum Interpolation மற்றும் deformation வரைபடங்கள் வரையும் பொழுது −π இருந்து π வரை சிக்னல் எவ்வாறு இருக்கும் என மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இதில் உள்ள முதல் கிளை அசல் சிக்னலுக்கு 3 நகல்களை தருகின்றது அதில் −π 3 π 3 உள்ள பகுதியினை எடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது இந்த வரைபடம் தவறாக இருக்கின்றது முந்திய வரைபடத்தில் - π π வரை உள்ள சிக்னலை எடுத்துக்கொண்டு இப்பொழுது வரையலாம் இதனை மாற்றும் பொழுது −2π 3 π இல் மற்றொரு நகலும் அதற்கடுத்து மூன்றாவது நகலும் உள்ளது இதில் சிகப்பு வண்ணத்தில் உள்ளது தவறானது நீல வண்ணத்தில் உள்ளது சரியானது இங்கு filter ஐ பயன்படுத்தி தேவையான பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்தக் கோடு V வடிவத்தில் இருக்கும் அம்புக்குறி வடிவத்தில் இருக்காது இதுவே சரியான spectrum ஆகும் இவ்வாறாக மூன்றாவது சிக்னலையும் வரையலாம் இவ்வாறாக மூன்றாவது சிக்னல் −π π இருக்கும் எனவே நகல்களை பார்க்கும் பொழுது பச்சை நிற சிக்னல் தவறானது சரியான ஸ்பெக்ட்ரம் இங்கு உள்ளது Multiplexing செயல்பாடு மூலம் நகல்கள் கிடைக்கும் அதே வேளையில் நகல்களில் வடிவமும் முக்கியம் எனவே வடிவங்களை சரியாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் மேலும் மேற்குறிப்பிட்ட செயல்பாட்டின் தலை கீழான FDM இல் இருந்து TDM இருக்கு மாறுவது குறிப்பிடப்பட்டுள்ளது OFDM மற்றும் Filter bank இடையே உள்ள ஒற்றுமை என்ன அவை எவ்வாறு தொடர்பு உடையது நான் முந்தைய விரிவுரையில் உள்ள இடைவெளியை குறைக்க விரும்புகின்றேன் கேள்வி இருப்பின் எழுப்புங்கள் இங்கு ஓர் serial to parallel மாற்றி மற்றும் அதனைத் தொடர்ந்து ஓர் IDFT உள்ளது இங்குள்ள பரிமாணங்கள் இணை கோடுகளுக்கு சமமாக உள்ளது இதன்பின்னர் ஓர் parallel to serial மாற்றி உள்ளது இது upsampler M மடங்கு மற்றும் delay chain ஐ கொண்டுள்ளது இதிலிருந்து வருகின்ற திசையன் X0 X1 X M−1 என உள்ளது இதனை ஓர் serial திசையன் ஆக மாற்றலாம் இந்தப் பகுதி உங்களுக்கு நன்றாக புரிந்து இருக்கும் என நான் நம்புகின்றேன் நாம் இப்பொழுது நம்மிடையே உள்ள கருத்துக்களைக் கொண்டு இன்றைய விரிவுரையை பார்க்கலாம் இதில் உள்ள இரண்டாவது பகுதியினை புறக்கணித்து விட்டு முதல் பகுதியினை பார்க்கலாம் நான் இப்பகுதியினை சுற்றி கோடுகள் வரைகின்றேன் இந்த பகுதியே spectrum இன் பிம்பங்களை தருகின்றது இங்கு உள்ள இந்த இரண்டாம் பகுதி filter களை கொண்டிருக்கின்றது இந்த filter தேவையற்ற பிம்பங்களை அகற்றி தேவையான பிம்பங்களை தருகின்றது இப்பொழுது OFDM transmitterOFDM கடத்தி பார்க்க எவ்வாறு இருக்கின்றது தெளிவான புரிதலுக்காக இதில் சிறிது நேரம் செலவழிக்கலாம் எனவே இதில் ஓர் IDFT upsampling மற்றும் ஓர் delay chain உள்ளது இவற்றை வரையலாம் ஏனெனில் இது நமக்கு மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த வரைபடத்தை மனதில் கொண்டு நமக்கு பயன் தரக்கூடிய IDFT பற்றி பார்க்கலாம் Parallel to serial மாற்றி என்பது ஓர் upsampler M மடங்கு மற்றும் ஓர் delay chain இங்கு கடைசி கிளை கூட upsampler M மடங்கு என்பதனை கொண்டிருக்கிறது எனவே இங்குள்ள சிக்னல் ஆனது upsample செய்யப்பட்டு delay களின் மூலமாக சேர்க்கப்பட்டு serial சிக்னலாக வெளிவருகின்றது நாம் இதனை S0 S1 SM−1 என பெயரிட்டு அழைக்கலாம் இவற்றை n கொண்டு குறியீடு செய்ய வேண்டும் ஏனெனில் n என்பது time index ஆகும் இதில் நமது தகவல் S என்ற வரிசையாக பார்க்கப்பட்டு அதிலிருந்து S0 S1 SM−1 என்பதாக பிரிக்கப்பட்டு அவற்றை QAM mapper இல் map செய்யப்பட்டு உள்ளது இதிலிருந்து M திசையன் எடுக்கப்படுகிறது இதில் பொதுவாக S0 n இருந்து SM−1 n வரை ஓர் திசையன் ஆக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது திசையன் ஆக S0 n1 S1 n1 SM−1 n1 என எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறாக தொடர்ச்சியாக தகவல்கள் தரவுகளாக செல்லும் பிழைகள் எதுவும் இருந்தால் உடனடியாக தெரிவிக்கவும் இது SnM Sn2 M−1 என்று உள்ளது இங்கு பயன்படுத்தும் குறியீடுகள் உங்களுக்கு தெரியும் என நான் நம்புகின்றேன் ஆம் இது ஓர் தொடர்ச்சியான சிம்பல்ஸ் ஆனால் அவை தரவுகளின் பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பின்னர் நமக்கு விளைவுகளை தருகின்றது இங்கு உள்ள முதல் கேள்வி "இங்குள்ள upsampler களை IDFT இன் இடது புறம் நகர்த்தலாமா " ஆம் நகர்த்தலாம் ஏனெனில் IDFT என்பது adders மற்றும் multipliers உடைய ஒரு கட்டமைப்பு எனவே upsampler ஐ இடது புறமாக நகர்த்தலாம் இதனை மீண்டும் வரைவதன் மூலம் செயல்பாடுகளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இதில் முதல் படி uppsampler M மடங்கு ஐ இடது புறமாக நகர்த்துவது இதில் தரவுகளின் வரிசையானது S0 n S1 n SM−1 n என்பதாக இருக்கும் இதன்பின் IDFT மற்றும் delay chain பின்தொடரும் இது 3 படிகளை கொண்டது இது முதல் படி இதனை பின் தொடர்ந்தே அடுத்த 2 படிகளும் இருக்கும் இது இதன் வெளியீடு ஆகும் இப்பொழுது நாம் இந்த பகுதியை உற்றுநோக்குவோமானால் இது முன்னர் வரையப்பட்ட பகுதியை ஒத்து இருப்பது நமக்கு தெரிய வரும் இங்கு upsamplers தொடர்ந்து filter bank களும் இருக்கின்றது இப்பொழுது நம்மிடையே உள்ள கேள்வி என்னவென்றால் பச்சை நிற பெட்டியில் உள்ள filter bank ஆனது முன் வரையப்பட்ட filter ஐ போன்றே செயல்படுகின்றனவா எனவே இங்குள்ள சிக்னல் S0 என்றும் இங்கு உள்ளதை SM−1 என்றும் குறிப்பிடலாம் இதன் வெளியிடை sn என எடுத்து கொள்ளலாம் இங்கு S என்பது upsample செய்யப்பட்ட சிக்னலின் filtered பதிப்பு என்று கூறலாம் எனவே இதனை F0 F1 F M−1 என எழுதலாம் இது S0 S1 SM−1 என்ற நெடுவரிசை திசையன் உடன் பெருக்கப் படுகிறது இது ஒரு Transmultiplexing செயல்பாடு உள்ளீடாக வரும் சிக்னலை upsample செய்யும் பொழுது நமக்கு ஒரு நெடுவரிசை திசையன் கிடைக்கின்றது அதனை பொருத்தமான filter களை கொண்டு இணைக்கின்றோம் அனைவருக்கும் புரிந்ததா இந்த செயல்பாடுகளுக்கு பிறகு நமக்கு கிடைப்பது ஓர் scalar ஆகும் மேலும் நமக்கு கிடைத்த சிக்னல் ஓர் FDM சிக்னல் ஆகும் இப்பொழுது நம்மிடையே S0 S1 SM−1 என்பது உள்ளது இவை இரண்டிற்கும் அதாவது IDFT மற்றும் F0 F1 F M−1 இடையே உள்ள சம்பந்தத்தை பார்க்க விரும்புகின்றேன் மேலும் இது மிகவும் எளிது ஆனது ஏனெனில் இதில் கூட்டல் ஆனது delay chain மூலமாக நடைபெறுகிறது அதாவது இங்கு உள்ள delay chain ஐ 1z −1 z −2 z − M−1 என வர்ணித்து அதன் அருகே உள்ள IDFT ஐ W † எடுத்துக் கொள்கின்றோம் மேற்குறிப்பிட்ட வரைபடத்தில் உள்ளதையே இவ்வாறாக எழுதியுள்ளோம் இதுவே இரண்டாம் படி நாம் ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை பார்க்கலாம் M4 என எடுத்து கொள்ளலாம் இது 1z −1 z −2 மற்றும் z −3 மேலும் matrix ஆக 1 1 1 1 1 W −1 W −2W −3 1W −2W −4W −6 1W −3W −6W −9 எடுத்துக் கொண்டுள்ளோம் இங்கு W e −j2 π 4 மேலும் முந்தைய விரிவுரைகளிலிருந்து நாம் சில சமன்பாடுகளை எடுத்துக் கொண்டுள்ளோம் அவை F0 1z −1 z −2 z −3 F1 1 −1 −2 −3F0 மேலும் இது F0 e j ω− 2 π 4 என கூறலாம் இது 2π 4 என்பதனை அடிப்படையாகக் கொண்டு நகர்த்தப்பட்டிருக்கிறது மேலும் F2 F0 F3 F0 இதில் F0 என்பதனை 1zz −1 இல்லை 1z −1 z −2 என கூறலாம் அடுத்து filter ஆனது ZW என்ற அளவில் நகர்த்தப்பட்டிருக்கும் OFDM transmitter கடத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறது இதில் IDFT மற்றும் அதனைத் தொடர்ந்து parallel to serial மாற்றி உள்ளது இங்கு parallel to serial மாற்றியின் உள்ள up samplers களை IDFT இன் இடது புறத்திற்கு நகர்த்துகின்றோம் இப்பொழுது IDFT அதன் பின்னர் delay chain என்று கட்டமைப்பு மாற்றம் அடைந்து இருக்கிறது இங்கு உள்ள ஒவ்வொரு உள்ளீடு மற்றும் கிடைத்த வெளியீட்டிற்கும் இடையே உள்ள transfer function என்ன இதனை F0 என்று அழைக்கலாம் இவ்வாறாக trans multiplexer வரைபடம் வரையறுக்கபட்டுள்ளது இது ஓர் rectangular window கொண்ட filter bank எனலாம் இங்கு உள்ளீடு ஓர் திசையன் ஆக IDFT தொகுதிக்குள் நுழைகின்றது அதாவது முதலில் இங்கு உள்ளீட்டு திசையன் IDFT உள்நுழைந்து delay chain வழியாக scalar ஆக வருகின்றது எவ்வாறு scalar ஆக வரும் நாம் மேலும் ஓர் படி பார்ப்போம் இந்த உள்ளீடுகளை IDFT matrix உள்ளே செலுத்த வேண்டும் இதனை S0 S1 S2 S3 என அழைக்கலாம் இதனை ஓர் வரிசை திசையன் உடன் 1z −1 z −2 z −3 பெருக்குவது பொருத்தமான delay ஐ கொண்டு செயல்படுத்துவது போன்றது எனவே இங்கு நாம் தொகுதி வரைபடமாக பார்த்தனை செயல்படுத்தும் முறைகளை பார்க்கின்றோம் இதில் S0 S1 S2 S3 என்பது IDFT கணக்கீட்டிற்கு உள்ளீடாக விளங்குகின்றது இங்கு உள்ள W matrix IDFT ஆக பார்க்கப்படுகிறது மேலும் இறுதியாக delay chain மூலம் வெளியீடு கிடைக்கின்றது மேலும் இது z ஆகும் நீங்கள் குழப்பம் அடைய தேவை இல்லை ஏனெனில் transfer function கிடைப்பதற்காகவே z என எழுதப்படுகிறது மேலும் F0 F1 F2 F3 என்பன transfer function ஆக பார்க்கப்படுகிறது இதிலுள்ள முதல் படி upsamplers களை நகர்த்துவது இதிலுள்ள ஏனைய இணைப்புகள் எவ்வாறு உள்ளன அவை எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவை எவ்வாறு சமமாக கருதப்படுகிறது என்பதனை பார்ப்பதே இரண்டாம் படி சமமான அல்லது இணையான கட்டமைப்பை உறுதி செய்து கொள்வதே கடைசி படி இதில் பொதுவாக upsampling M மடங்கு அதனைத் தொடர்ந்து F0 என இருக்கும் இதனைப் போன்று ஏனைய கிளைகளும் upsampler மற்றும் filter களை கொண்டு இருக்கும் இது S0 S1 SM−1 upsampler M மடங்கு இது F M−1 பெரும்பாலான transmultiplexer இல் சேர்க்கும் உறுப்பு மேல் இருக்காது மாறாக கீழிருக்கும் எனவே இதனை குழப்பிக் கொள்ளாதீர்கள் சேர்க்கும் உறுப்பு மேல் இருந்தாலும் கீழ் இருந்தாலும் ஒன்றே ஆனால் இவ்வாறு சேர்க்கும் உறுப்பு கீழே இருப்பதற்கு ஓர் காரணம் இருக்கின்றது சிக்னல்கள் ஓரிடத்தில் ஒருங்கிணையும் போது அவை கீழுள்ள புள்ளியிலே சேரும் தன்மை உடையது எனவே சேர்க்கும் உறுப்பு கீழே இணைக்கப் பட்டிருக்கிறது இங்கு குறிப்பிடப்படும் சேனல்கள் அனைத்தும் mobile fading சேனல்கள் ஆக உள்ளது இதன் வெளியீடு Sn என்பது இது ஓர் ஒருங்கிணைந்த சிக்னல் ஆகும் இது S ஆகும் இங்கு S F0 S0 F1 S1 F M−1 SM −1 என கூறலாம் இது ஒரு transmultiplexing செயல்பாடு இதன் வெளியீடு FDM சிக்னல் இங்கு சிக்னலின் நகல்கள் உண்டாகின்றது இங்கு பொருத்தமான filtering நடைபெறுகின்றது OFDM transmitter இல் உள்ள IDFT மற்றும் parallel to serial மாற்றிக்கு பதிலாக இந்த கட்டமைப்பை பயன்படுத்தலாம் இந்தக் கட்டமைப்பில் upsampler ஐ பின் தொடர்ந்து IDFT filters இன் வடிவத்தில் உள்ளது இந்த fiter களை இந்த transfer fuction கொண்டு குறிப்பிடலாம் OFDM இல் உள்ள transmitter பகுதி FDM சிக்னலை வெளியீடாக தருகின்றது இங்கு கிடைக்கப்பெறும் filter கள் எப்படிப்பட்டது அவை shifed versions ஆக உள்ளது மேலும் இது எடுத்துச் செல்லும் சிக்னல்கள் QAM symbols ஆகும் இங்குள்ள ஒவ்வொன்றும் power ஆற்றல் கொண்டதாய் விளங்குகின்றது ஆற்றல் குறைந்த குறுக்கீடுகள் அதிகமுள்ள சேனல்களை தவிர்த்து ஆற்றல் நிறைந்த குறுக்கீடுகள் குறைவாக உள்ள சேனல்களை உபயோகிக்கலாம் இதுவே OFDM இன் நன்மைகள் முன்னரே இவற்றை தகவல் தொடர்பு தலைப்பின் கீழ் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது இதனை சிக்னல் processing தலைப்பின் கீழ் பார்க்கின்றோம் குறிப்பாக OFDM ஐ multirate DSP தலைப்பின் கீழ் பார்க்கின்றோம் மேலும் FDM இன் செயல்பாடு transmutiplexer செயல்பாடு உடன் ஒத்து இருப்பதனால் FDM ஐ transmultiplexer என்று கூறலாம் இவை சிலரின் கேள்விகளுக்கு என்னுடைய தெளிவான விளக்கங்கள் நாம் இங்கு கற்றது அனைத்தும் OFDM ஆராய்வதற்கு உதவி புரியும் ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா இனி நாம் filter bank பற்றி தெரிந்துகொள்ளலாம் இங்கு transmultiplexer இல் transposition நடக்கின்றது இதில் உள்ள முதல் பகுதி synthesis பகுதி இரண்டாம் பகுதி analysis பகுதி சிக்னல்கள் analysis பகுதிகளில் பிரிந்து காணப்படும் சிக்னல்கள் Synthesis பகுதிகளில் சேர்ந்து காணப்படும் இப்பொழுது நாம் பார்க்கும் M channel filter bank இல் analysis முதல் பகுதியாகவும் synthesis இரண்டாம் பகுதியாகவும் உள்ளது எனவே transmultiplex என்பதனை analysis மற்றும் synthesis பகுதிகளின் transposition என கூறலாம் பெரும்பாலான fiter bank களில் சிக்னல்களை பிரிக்கின்றோம் பேச்சு செயலாக்கம் என்ற தலைப்பின் கீழ் Subband coding பற்றி படித்திருப்பீர்கள் அதில் சிக்னல்கள் பல்வேறு சிக்னல்களாக frequency அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும் அதில் அதிக தகவல்களை உடைய frequency ஐ அதிக bits கள் கொண்டு code செய்யப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டாக சிக்னல்களை low frequency மற்றும் high frequency என பிரிக்கலாம் மேலும் இங்கு தகவல்கள் low frequency இல் அதிகமாக இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இதனால் அதிகமான பிட்களைக் கொண்டு low frequency சிக்னலை transmit கடத்த செய்ய வேண்டும் இவ்வாறாக கொடுக்கப்பட்ட சிக்னல் compress செய்யப்படுகிறது இங்கு subband coding என்பது speech மற்றும் image processing இல் அதிகம் பயன்தரகூடிய தொழில்நுட்பம் எனவே இது மிக முக்கியமான தலைப்பு இங்கு நாம் எடுத்துக்கொண்ட சிக்னல் ஆனது ஓர் speech சிக்னல் ஆகும் இது பல்வேறு சிக்னலாக frequency இன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இருக்கின்றது இங்கு processing பின்னர் செய்து கொள்ளலாம் அதாவது மறுமுனையில் செய்து கொள்ளலாம் ஆனால் இது எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது சில நேரங்களில் transmission தகவல்களை அனுப்புதல் மத்தியில் நடக்கும் அந்த நேரங்களில் reconstruction சிக்னல்களை புனரமைத்தல் என்பது மறுமுனையில் நடக்கும் எனவே இது மிகவும் முக்கியமான பயன் தரக்கூடிய கட்டமைப்பு